மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் தலைப்பின் கீழ் வரும் அடுத்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் மரபணு அடிப்படையில் ஏற்படும் பல நோய்கள் பற்றி நாம் பார்த்தோம் குறிப்பாக சிக்கில் செல் அனிமியா அல்லது சிக்கில் செல் நோய் பீட்டா தலசைமியா டவுன் சிண்ட்ரோம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டிஹைட்ரோஜெனேஸ் குறைபாடு போன்றவைகள் நமது நாட்டில் ஏற்படும் மரபணு சார்ந்த நோய்கள் இதேபோல் அமெரிக்காவில் சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் எனப்படும் நோய் பரவலாக ஏற்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஹன்டிங்டன் நோய் அகான்டிரோப்லேசியா போன்றவைகள் மரபணு சார்ந்து ஏற்படும் நோய்கள் நம்முடைய முழு நோக்கம் என்னவென்றால் குழந்தைகளிடம் ஏற்படும் இந்த மரபணு சார்ந்த கோளாறை முன்கூட்டியே நம்மால் யூகிக்க முடிந்தால் இந்த தகவலை பெற்றோர்களிடம் கூறுவதன் மூலம் அவர்கள் சரியான முறையில் தங்கள் குழந்தைகளை கையாள அல்லது அணுகுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதுதான் இதில் மரபணு தகவல் எவ்வாறு கடத்தப்படுகிறது என்றும் இதன் மூலம் பண்புகள் எவ்வாறு கிடைக்கப் பெறுகிறது என்பது பற்றிய தகவலும் நாம் அறிந்தவையே இந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்துவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட மெண்டலியன் ஜெனிடிக்ஸ்ஸின் கொள்கை மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த காரணத்திற்காகவே நாம் இப்பொழுது மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் பற்றி கற்று வருகிறோம் இதற்குத்தான் ஒரு வீடியோவை நான் பரிந்துரை செய்தேன் சற்று பெரிய வீடியோ தான் இருப்பினும் இதை பார்க்கவும் மெண்டல் நடத்திய பல சோதனைகள் பற்றியும் அதன் மூலம் அவர் உருவாக்கிய கொள்கைகள் பற்றியும் அதில் கூறியிருப்பார்கள் மெண்டலின் ஆராய்ச்சியைப் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக மரபியல் அடிப்படையில் அவர் கூறிய சொற்களுக்கு நிகராக இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களைப் பற்றி பார்க்கலாம் உதாரணத்திற்கு சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் நோயை பற்றி பார்த்தோம் ஓரளவு மூலக்கூறு வடிவில் இருக்கும் க்ளோரைடு கடத்தி பற்றி பார்த்தோம் அதேபோல் உயரம் அதிகமாக அல்லது குள்ளமாக இருப்பது மரபணு மூலம் கிடைக்கப்பெறும் பண்பு இதேபோல்தான் க்ளோரைடு கடத்தியும் இதிலும் இரண்டு பண்புக் கூறுகள் உள்ளன இந்த க்ளோரைடு கடத்தியில் இருக்கும் மெம்பரேன் செயல்பாட்டில் இருந்தால் பிரச்சினை இல்லை அவைகள் செயல்படாத பட்சத்தில் நமக்கு நோய் ஏற்படும் ஆகையால் இதன் இரண்டு பண்புக்கூறுகள் என்னவென்றால் செயல் படலாம் அல்லது செயல்படாமல் போகலாம் இந்த இரண்டு பண்புக்கூறுகள் தான் இப்பொழுது நாம் பயன்படுத்தும் சொற்கள் இதை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இதற்கு ஒப்பாக அதிக வளர்ச்சி மற்றும் குள்ளமாக இருப்பது உயரம் எனப்படும் பண்பின் இரண்டு பண்புக் கூறுகள் இதன்பிறகு ஒவ்வொரு பண்பு கூறும் ஹோமோலாகஸ் குரோமோசோம்களில் இருக்கும் இரண்டு அலீல் மூலமாகவே நிர்ணயிக்கப்படுகிறது இவைகள் இன்று நாம் கூறும் மரபணுவிற்கு ஒப்பான சொற்கள் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்களில் இருக்கும் இடத்தைப் பொறுத்து இவைகள் TT Tt tT அல்லது tt ஆக இருக்கலாம் இவைகள் இரண்டும் T ஆக இருந்தால் க்ளோரைடு கடத்தியில் இருக்கும் மெம்பரேன் புரதம் செயல்படும் அல்லது ஏதேனும் ஒன்று T ஆக இருந்தாலும் இவை செயல்படும் இதற்கு மாறாக இரண்டுமே t ஆக இருந்தால் இவைகள் செயல்படாது இதுவே இன்று நாம் அறிந்த மூலக்கூறு அடிப்படையிலான சொற்களுக்கும் மெண்டலியன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களுக்கும் உள்ள தொடர்பு மரபுவழிப்பெறல் பற்றி அறிவதற்கு இந்த வகையான அமைப்பு மிகவும் அவசியம் இந்த தோராயபடுத்தும் செயல்முறையை பல நோய்கள் பின்பற்றாது இருப்பினும் இந்த செயல்முறை மிகவும் பயனுடையது இதன் பிறகு இதை விரிவாக்கி அதன் மாற்றங்களை கூறுகிறேன் இந்த விளக்கத்தை கூறியதுடன் சென்ற வீடியோவை முடித்தோம் இன்று நாம் மெண்டலின் சில படைப்பை பற்றி பார்க்கப்போகிறோம் மறுபடியும் மெண்டலை பற்றிய அந்த வீடியோவை பார்க்கும் படி நான் வலியுறுத்துகிறேன் மரபுவழிப்பெறல் பற்றி அறிவதற்கு மெண்டல் பட்டாணி செடியை ஆராய்ந்தார் இந்த பாடத்திட்டத்தில் முதல் வீடியோவில் நான் கூறினேன் அதாவது நம்மை சுற்றி இருக்கும் ஏதேனும் ஒன்றைப் பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் படிக்க வேண்டும் இவ்வாறு கற்பதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் சரி இப்பொழுது மெண்டலின் ஆராய்ச்சி பற்றி பார்க்கலாம் மெண்டல் பட்டாணி செடியின் ஏழு குணங்களை பற்றி ஆராய்ந்தார் ஒவ்வொரு குணத்திலும் இரண்டு பண்புக் கூறுகளை ஆராய்ந்தார் பூவின் நிறம் விதையின் நிறம் விதையின் வடிவம் விதை உறையின் நிறம் மற்றும் வடிவம் தண்டின் நீளம் மற்றும் பூக்கள் இருக்கும் இடம் இந்த பண்புகள் அனைத்தையும் தோற்றத்தைக் கொண்டு வகைப்படுத்தலாம் அதாவது பினோடைப்ஸ் உதாரணத்திற்கு பூவின் நிறம் ஊதா அல்லது வெள்ளையாக இருக்கலாம் ஆகையால் பூவின் நிறம் ஒரு பினோடைப் இப்பொழுது கூறிய பண்புகளை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக பட்டாணி செடியில் இருக்கும் பண்புகள் பூவின் நிறம் ஊதா அல்லது வெள்ளையாக இருக்கலாம் விதையின் நிறம் மஞ்சள் அல்லது பச்சையாக இருக்கலாம் விதையின் வடிவம் உருண்டையாக அதாவது மிருதுவாக அல்லது சுருக்கமாக இருக்கலாம் விதை உறையின் நிறம் பச்சை அல்லது மஞ்சள் ஆக இருக்கலாம் விதை உறையின் வடிவம் உப்பி அல்லது சுருங்கி இருக்கலாம் தண்டின் நீளம் நெட்டையாக அல்லது குட்டையாக இருக்கலாம் பூ இருக்கும் இடம் மத்தியில் அல்லது ஓரத்தில் இருக்கலாம் இந்தப் பண்புகளை தான் மெண்டல் ஆராய்ச்சி செய்தார் இந்தப் பண்புகள் அனைத்தும் எளிமையானது தற்செயலாக இந்த பண்புகள் எளிமையாக இருந்ததால் மெண்டலுக்கு அதை ஆராய்வதற்கு மிகவும் இலகுவாக அமைந்தது இதன்மூலம் மரபுவழிப்பெறலின் அடிப்படை கொள்கையை அவர் உருவாக்கினார் இதில் பெரும்பாலான கொள்கைகள் சாதாரண மரபுவழிப்பெறலுக்கு மட்டுமே பொருந்தின சரி இப்பொழுது ஒரு பண்பை எடுத்துக் கொள்வோம் அதாவது பூவின் நிறம் இந்த ஆராய்ச்சிக்கு மெண்டல் இயற்கை வழியில் இனப்பெருக்கம் செய்த செடிகளை மட்டுமே எடுத்துக் கொண்டார் இந்த இயற்கை வழி இனப்பெருக்கம் என்றால் என்ன அதாவது பூவின் நிறம் அடிப்படையில் பார்த்தால் அந்த செடியின் அனைத்து தலைமுறையிலும் ஒரே நிறத்தில் பூக்கள் பூத்திருக்கும் இதுவே இயற்கை வழி இனப்பெருக்கம் அல்லது தங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்து கொள்வது அதாவது அந்த பூவின் நிறம் ஊதாவாக இருந்தால் அதிலிருந்து கிடைக்கப்பெறும் அனைத்து தலைமுறையிலும் பூக்களின் நிறம் ஊதாவாகவே இருக்கும் இதே போல் வெள்ளை நிறமாக இருந்தால் அதிலிருந்து கிடைக்கப்பெறும் அனைத்து தலைமுறையிலும் பூவின் நிறம் வெள்ளையாகவே இருக்கும் ஆகையால் இந்த வகையான செடிகளை மிகவும் கவனத்துடன் மெண்டல் தேர்ந்தெடுத்தார் இவைகளைக் கொண்டு தனது ஆராய்ச்சியைத் தொடங்கினார் இயற்கை வழியில் இனப்பெருக்கம் செய்த செடிகளை கொண்டு தனது ஆராய்ச்சியை தொடங்கினார் அதாவது ஊதா நிற பூக்கள் மற்றும் வெள்ளை நிறப் பூக்கள் மட்டுமே தரக்கூடிய செடிகளை எடுத்து அவைகளை அயல் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுத்தினார் அதாவது ஒரு வகைச் செடியிலிருந்து மகரந்தத்தையும் மற்றொரு செடியில் இருக்கும் பெண் பொருளையும் பல வழிகளில் இணைத்தார் இதன் மூலம் கிடைக்கப்பெற்ற செடிகள் அனைத்திலும் ஊதா நிற பூக்களே தோன்றின அதாவது இந்த செயலில் இருந்து கிடைத்த முதல் தலைமுறை செடிகள் அனைத்திலும் ஊதா நிற பூக்களே தோன்றின வெள்ளை நிற பூக்கள் தோன்றவில்லை இதேபோல் மற்றொரு தருணத்தில் அதன் முதல் தலைமுறையில் அதாவது F1 தலைமுறையில் அனைத்து செடிகளும் ஊதா நிறப் பூக்கள் மட்டுமே தோன்றின எந்த இடத்திலும் வெள்ளை மற்றும் ஊதா கலந்த பூக்கள் தோன்றவில்லை இந்த புள்ளிவிபரத்தை ஆராய்ந்து அவர் பலவற்றை கண்டுபிடித்தார் ஆக முதல் தலைமுறையில் எந்த மாற்றமும் கிடைக்கவில்லை அனைத்தும் ஊதா நிற பூக்கள் ஆகவே இருந்தன இதன்பிறகு கிடைக்கப்பெற்ற தலைமுறையில் இருந்த செடிகளை தன் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுத்தினார் சிலவற்றை அயல் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுத்தினார் இங்கே அயல் மகரந்தச் சேர்க்கை என்பது F1 தலை முறையில் கிடைக்கப்பெற்ற ஒரு ஊதா நிறப் பூவை அதே தலைமுறையில் உருவாக்கிய மற்றொரு ஊதா நிற பூவுடன் சேர்ப்பது இதன் மூலம் கிடைத்த F2 தலைமுறையில் வினோதமாக ஒரு செயல் நிகழ்ந்தது அவர் ஆராய்ந்த 929 செடிகளில் தோராயமாக நான்கில் மூன்று பங்குகள் ஊதா நிறத்திலும் நான்கில் ஒரு பங்கு வெள்ளை நிறத்திலும் இருந்தன முதல் தலைமுறையில் விடுபட்ட வெள்ளைப்பூக்கள் இரண்டாவது தலைமுறையில் தோன்றின ஒரே வகையான பண்புகள் அல்லது இரண்டு வகையான பண்புகளைக் கொண்டு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் இந்த ஆராய்ச்சிகளின் முடிவுகளை விளக்குவதற்கு மெண்டல் ஒரு மாதிரி அமைப்பை உருவாக்கினார் மரபணுவில் இருக்கும் மாற்றங்கள் அல்லது அலீல்ஸ்களில் இருக்கும் மாற்றங்கள் மூலமாகவே பல வகையான குணங்கள் கிடைக்கப் பெறுகிறது அதாவது ஊதா நிற பூவிற்கு P யும் வெள்ளை நிற பூவிற்கு p யும் காரணம் என்பது இந்த மாதிரி அமைப்பின் முதல் அம்சம் அதாவது மரபணுவில் இருக்கும் மாற்றங்கள் அல்லது அலீல்ஸ்களே பினோடைப்ஸ் உருவாக காரணமாக இருக்கிறது இவைகளே ஒரு பண்பை நிர்ணயம் செய்கின்றன அதாவது P ஊதா நிற பூ உருவாவதையும் p வெள்ளை நிற உருவாவதையும் தீர்மானம் செய்கின்றன உயிரினங்கள் தங்களில் இருக்கும் ஒவ்வொரு பண்பை தீர்மானிப்பதற்கு மரபு வழியில் 2 அலீல்ஸ் தரப்படுகிறது இந்த இரண்டும் தங்கள் பெற்றோர்களிடம் இருந்து பெறப்படுகிறது இந்த இரண்டு அலீல்ஸ் மாறுபட்டதாக இருந்தால் அதாவது இரண்டுமே P அல்லது இரண்டுமே p ஆக இல்லாமல் மாறுபட்டதாக இருந்தால் பினோடைப் ஐ தீர்மானிப்பது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் P அலீல் அதாவது P மற்றும் p இரண்டு பண்புக்கூறுகள் ஆக இருக்கும் பட்சத்தில் P இன் பண்பே இறுதியில் தோன்றும் அதாவது நமது உதாரணத்தின் அடிப்படையில் ஊதா நிறப் பூக்கள் தோன்றும் அதேசமயம் இரண்டும் ஒன்றாக இருந்தால் அதாவது இரண்டுமே P அல்லது இரண்டுமே p ஆக இருந்தால் இவைகள் ஹோமோ ஜைகௌஸ் என்று கூறப்படும் இவைகள் இரண்டும் மாறுபட்டதாக இருந்தால் ஹைட்ரோ ஜைகௌஸ் என்று கூறப்படும் ஹோமோஜைகௌஸ் மற்றும் ஹைட்ரோஜைகௌஸ் என்பது மிகவும் பொதுவான சொல் இரண்டும் ஒன்று போல் இருந்தால் ஹோமோ அதாவது ஹோமோஜைகௌஸ் இரண்டும் வெவ்வேறாக இருந்தால் ஹைட்ரோ அதாவது ஹைட்ரோஜைகௌஸ் கேமெட் உருவாகும்பொழுது பண்புகளை நிர்ணயிக்கும் இரண்டு அலீல்ஸ் தனியாக பிரியும் மியாசிஸ் செயல்முறை பற்றி முன்பே பார்த்திருக்கிறோம் ஆகையால் கேமெட் என்றால் என்ன என்று நீங்கள் அறிவீர்கள் மேலும் செல் டிவிஷன் செயல்முறையில் இவ்வாறே நிகழும் ஜெர்ம் செல்களில் இந்த செயல்முறை தான் நிகழும் கேமெட் உருவாகும் போது இவைகள் பிரிந்து வெவ்வேறு கேமெட்களில் அதாவது கரு முட்டையை மற்றும் விந்து செல்களுக்கு இவைகள் சென்றடையும் என்று மெண்டல் கூறினார் இதைத்தான் லா ஆஃப் செக்ரிகேஷன் அதாவது பிரியும் கோட்பாடு என்று கூறுவர் இரண்டு அலீல்ஸ் தனியாக பிரிந்து தனி தனி கேமெட்களில் இருக்கும் இவைகள் ஒவ்வொரு பண்புக்கும் இருக்கும் உதாரணத்திற்கு பூவின் நிறம் விதையின் நிறம் விதையின் வடிவம் போன்றவைகள் பண்புகள் பிற பண்புகளை சாராமல் இவைகள் பெறப்படும் இப்பொழுது நாம் ஒரு பண்பை பற்றி மட்டும் பார்க்கிறோம் இருப்பினும் அனைத்து பண்புகளும் இவ்வாறே பெறப்படும் இந்த ஒவ்வொரு பண்புகளும் பிற பண்புகளை சாராமல் தனி தனியே பெறப்படுகிறது என்று மெண்டல் தனது ஆராய்ச்சி மூலம் கூறினார் இதை தான் லா ஆஃப் இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் அதாவது சுய தன்மை கொண்ட வகைகளின் கோட்பாடு என்று கூறுவர் இந்த இரண்டு கோட்பாடு அதாவது லா ஆஃப் செக்ரிகேஷன் மற்றும் லா ஆஃப் இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் தான் மெண்டலின் முக்கிய பங்களிப்பு இது ஏன் முக்கியம் என்பதை மிக விரைவில் நீங்கள் அறிவீர்கள் இது தங்களை கலப்பதினால் ஆய்வு மிகவும் எளிதாக இருக்கும் முன்பு நடத்தப்பட்ட ஆராய்ச்சியை மீண்டும் பார்த்தால் முதல் தலைமுறையில் அதாவது P தலைமுறையில் ஊதா நிற பூக்கள் மற்றும் வெள்ளை நிற பூக்கள் இருந்தன இவைகள் தங்கள் இனத்திலேயே இனப்பெருக்கம் செய்யப்பட்டவைகள் அதாவது ஊதா நிற பூக்களில் இரண்டுமே P வெள்ளை நிற பூக்களில் இரண்டுமே p ஆக இருக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இவைகள் ஹைட்ரோஜைகௌஸ் ஆக இருக்காது ஆகையால் இந்த படத்தில் இருப்பது போல் ஊதா நிறங்களில் இருக்கும் கேமெட்கள் இரண்டுமே P ஆக இருக்கும் அதே போல் வெள்ளை நிற பூக்களில் இரண்டுமே p ஆக இருக்கும் P மற்றும் p தான் இங்கே ஜெனோடைப் இவைகள் கருத்தரித்த பிறகு ஊதா நிற பூக்களை கிடைக்கும் ஏனென்றால் P தான் அதிக ஆதிக்கம் உடையது இதன் மூலம் கிடைக்கப்படும் கேமெட்களில் பாதி P மறுபாதி p ஆகவும் இருக்கும் இதனால் அடுத்த தலைமுறை அதாவது F2 தலைமுறையில் விந்து மற்றும் முட்டையில் இருந்து P அல்லது p ஆக கிடைக்கலாம் ஆகையால் இந்த இணைப்பின் சாத்தியங்கள் PP Pp pP அல்லது pp இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று P ஆக இருந்தால் ஊதா நிற பூக்கள் கிடைக்கும் ஏனென்றால் P தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக் கூடியது ஆகையால் நாம் முன்பு பார்த்த நான்கு சாத்தியமான இணைப்புகளில் 3 முறை ஊத பூக்களும் ஒரு முறை வெள்ளை பூக்களும் தோன்றும் விந்து மற்றும் கருமுட்டையில் இருந்து கிடைக்கும் கேமெட்களை மற்றும் அதன் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யும் இந்த முறையை பண்ணெட் ஸ்கொயர் என்று கூறுவர் மிகவும் சிக்கலான சூழலில் இல்லாமல் வெறும் ஒன்று அல்லது இரண்டு பண்புகளை மட்டும் ஆராய்வதற்கு இந்த செயல்முறை மிகவும் சிறந்ததாக இருக்கும் இந்த செயல்முறை நடப்பதை பட வடிவில் நம் கண்முன்னே காண்பிக்கும் நிகழ்தகவு அதாவது பிராபபிலிட்டி கடினமாக எண்ணுவோருக்கு இந்த செயல்முறை மிகவும் எளிதாக இருக்கும் இதைப் பற்றி சிறிது நேரத்தில் பார்க்கலாம் மியாசிஸ் செயல்முறையில் என்ன நிகழும் என்பதை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இந்தப் படத்தில் வேறு உதாரணத்தைக் கொண்டு விளக்கி இருக்கிறார்கள் அதாவது உருண்டை வடிவிலான மஞ்சள் நிற விதைகள் மற்றும் சுருங்கிய நிலையில் இருக்கும் பச்சை நிற விதைகள் முதலாவதாக இருப்பதுதான் P தலைமுறை இதில் உருண்டை மஞ்சள் நிற விதைகள் YYRR மற்றும் சுருங்கிய பச்சை நிற விதைகள் yyrr என்றும் குடி இடப்பட்டுள்ளது ஏனென்றால் இவைகள் தங்களின் அதுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்வதன் மூலம் கிடைக்கப்பட்டவைகள் மியாசிஸ் செயல்முறையில் கேமெட்கள் உருவாகும் கருத்தரித்த பிறகு இந்த கேமெட்கள் YR அல்லது yr என்னை இருக்கும் இந்த இரண்டு மட்டும் தான் சாத்தியம் இதன்பிறகு இவைகள் கலப்பதன் மூலம் Rr மற்றும் Yy ஆக தங்களை இணைத்துக் கொள்ளும் மியாசிஸ் செயல்முறையில் என்ன நிகழும் என்பதை இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் முக்கியமாக மெடாஃபேஸ் 1 மற்றும் அனாஃபேஸ்சில் என்ன நிகழும் என்பதை கவனிக்க வேண்டும் அனாஃபேஸ்சில் இவைகள் பிரியத் தொடங்கி மெடாஃபேஸ் 2 வில் RY மற்றும் ry ஆக இணையும் இதிலிருந்து உருவாகும் கேமெட்கள் YR அல்லது yr ஆக இருக்கும் இதேபோல் இந்த அமைப்பு rY அல்லது Ry ஆக இருந்தால் அனாஃபேஸ்சில் இவைகள் பிரிந்து rY Ry rY மற்றும் Ry ஆக இருக்கும் ஆகையால் 28 அதாவது ¼ RY ¼ ry ¼ rY ¼ Ry இருக்கும் இவைகள் பிரிவதில் வெளிப்பாடு இதுவாகவே இருக்கும் இரண்டு பண்புகளை வைத்துப் பார்க்கும்போது தெளிவாக புரியும் இருப்பினும் பண்ணெட் ஸ்கொயர் அமைப்பிற்கு இவைகளே மூலக்கூறு நிலையில் அடிப்படையாக அமைகிறது இங்கே இரண்டு பண்புகளை சேர்த்த பார்க்கிறோம் இதை வெறும் ஒரு பண்பிற்கு கூட ஆராய்ந்து பார்க்கலாம் இவைகள் உருவாக்குவதின் நிகழ்தகவு பற்றி பார்க்கலாம் நிகழ்தகவு கொண்டு ஆராயும் பொழுது மிகவும் எளிதாக இருக்கும் இப்பொழுது நாம் பார்த்த செயல்முறையை நிகழ்தகவு கொண்டு ஆராயலாம் F1 தலைமுறையில் நிகழ்ந்த வெளி மகரந்தச் சேர்க்கையின் மூலமாக ஊதா நிற பூக்கள் உருவாகுவதற்கான நிகழ்தகவு 1 இவைகள் P மூலமாகவோ p மூலமாகவோ கிடைக்கும் இவைகளைத்தான் மோனோஹைபிரிட் என்று கூறுவர் மோனோ என்றால் ஒரு பண்பு என்று அர்த்தம் ஹைபிரிட் என்றால் 2 வகை அலீல்களின் கலவை என்று அர்த்தம் இந்த சூழலில் வெள்ளைப்பூக்கள் உருவாகுவதற்கான நிகழ்தகவு 0 ஆனால் F2 தலைமுறையில் ஊதா நிற பூக்கள் உருவாகுவதற்கான நிகழ்தகவு 34 இவைகள் ஹோமோஜைகௌஸ் அல்லது ஹைட்ரோஜைகௌஸ் நிலையில் ஏற்படலாம் இதில் PP ஹோமோஜைகௌஸ் நிலை Pp ஹைட்ரோஜைகௌஸ் நிலை வெள்ளைப்பூக்கள் உருவாகுவதற்கான நிகழ்தகவு 14 இது pp நிலையின் அனைத்து சாத்திய இணைப்பில் இருந்து உருவாகும் ஆகையால் F2 தலைமுறையில் ஹைட்ரோஜைகோட் உருவாகுவதற்கான நிகழ்தகவு 14 14 அதாவது 12 இதேபோல் மிச்ச நிகழ்வுகளுக்கான நிகழ்தகவையும் கணக்கிடலாம் நிகழ்தகவு மிகவும் பரிச்சயமாக இருந்தால் கட்டங்கள் வரைந்து ஆராய வேண்டாம் ஏனென்றால் இது சற்று நீளமான செயல்முறை நிகழ்தகவு பயன்படுத்தும் பொழுது மிகவும் எளிதாக ஆராய்ந்து விடலாம் ஏனென்றால் மெண்டலியன் கோட்பாடு படி கிடைக்கப்படும் பண்புகளுக்கு இடையே எந்தத் தொடர்பும் கிடையாது ஒவ்வொரு பண்புகளும் பிற பண்புகள் மீது சாராமல் இருக்கும் இது தான் லா ஆஃப் இன்டிபெண்டென்ஸ் இந்த காரணத்தினாலேயே ஒவ்வொரு பண்புகளையும் தனியாக கருதி அவைகள் ஒரே சமயம் எவ்வாறு மரபணு மூலம் கிடைக்கப் பெறுகிறது என்பதை நிகழ்தகவு கொண்டு ஆராய முடிகிறது இந்த ஆராய்ச்சியை இரண்டு பண்புகளைக் கொண்டு நடத்தும் பொழுது இன்னும் தெளிவாக புரியும் இதற்காகத்தான் மூலக்கூறு அடிப்படையை நான் காண்பித்துள்ளேன் இப்பொழுது இந்த நிகழ்வை மெண்டல் எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை பார்க்கலாம் உதாரணத்திற்கு இங்கே விதையின் நிறம் மஞ்சள் அல்லது பச்சை அதேபோல் விதையின் வடிவம் உருண்டை அல்லது சுருங்கிய தன்மை என கிடைக்கப்பெறும் பண்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே பிற இனத்துடன் மகரந்த சேர்க்கை செய்யப்படுகிறது அதாவது YYRR உடன் yyrr இதனால் உருவாகும் கேமெட்கள் YR மற்றும் yr ஆக இருக்கும் இவைகள் கருவுற்றால் முற்றிலும் ஹைட்ரோஜைகோஸ் ஆக இருக்கும் அதாவது YyRr இதனுடன் சேர்ந்து இந்த பண்புகள் தனியாகவே பெறப்படும் ஆகையால் விதையின் நிறம் அதன் வடிவத்தை பொருத்து இருக்காது இவைகள் பிற பண்புகளை சாராமல் தனியாகவே மரபணு மூலம் கடத்தப்படும் இந்த பண்புகளின் அனைத்து சாத்தியமான இணைப்புகளை பண்ணெட் ஸ்கொயர் மூலம் வரைந்தால் என்ன கிடைக்கும் என்பதுதான் இந்தப் படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் மொத்தம் 16 சாத்திய இணைப்புகளில் உருண்டையான மஞ்சள் நிற விதைகள் 9 முறை கிடைக்கிறது இந்த இரண்டு பண்புகளும் அதிக ஆதிக்கம் கொண்ட பண்புகள் இதேபோல் 16 இல் 3 முறை உருண்டையான பச்சை நிற விதைகளும் 3 முறை மஞ்சள் நிற சுருங்கிய விதைகள் கிடைக்கின்றன ஒரு முறை மட்டுமே பச்சை நிற சுருங்கிய விதை கிடைக்கிறது பண்ணெட் ஸ்கொயர் மூலம் இரண்டு பண்புகள் கொண்டு பிற பண்புகள் எவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது என்று பார்த்தோம் இப்பொழுது நிகழ்தகவு அடிப்படையில் பார்க்கலாம் F2 தலை முறையில் ஹோமோஜைகௌஸ் செடிகளில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இரண்டு பண்புகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இதற்கான அர்த்தம் ஆதிக்கம் செலுத்தும் ஹோமோஜைகௌஸ் ஜெனோடைப் ஹோமோஜைகௌஸ் என்றால் ஒன்று போல என்று அர்த்தம் ஆதிக்கமான பண்பு என்பது இங்கே இரண்டுமே கேப்பிட்டல் எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் YY மற்றும் RR கிடைப்பதற்கான நிகழ்தகவு YY கான நிகழ்தகவு 14 அதேபோல் RR கான நிகழ்தகவு 14 இந்த இரண்டு பண்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தது கிடையாது அதாவது இவைகள் தனித்தனியான நிகழ்வுகள் ஆகையால் இந்த நிகழ்தகவுகளை பெருக்கலாம் 14 x 14 116 F2 தலைமுறையில் YyRR ஜெனோடைப் கொண்ட செடி உருவாகுவதற்கான நிகழ்தகவை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பது பற்றி பார்க்கலாம் இந்த இரண்டு பண்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தது கிடையாது ஆகையால் இந்த நிகழ்தகவு Yy கிடைப்பதற்கான நிகழ்தகவை RR கிடைப்பதற்கான நிகழ்தகவுடன் பெருக்கினால் கிடைக்கும் அதாவது 12 x 14 18 இதேபோல் நிகழ்தகவை இவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உணர்த்துவதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டை கூறுகிறேன் F2 தலை முறையில் ஹோமோஜைகௌஸ் ரிசஸ்ஸிவ் ஜெனோடைப் செடிகளில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இரண்டு பண்புகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஹோமோஜைகௌஸ் என்றால் ஒன்று போல என்று அர்த்தம் ரிசஸ்ஸிவ் என்றால் நமது பயன்பாட்டின் அடிப்படையில் இரண்டும் சிறிய எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அதாவது yyrr கிடைப்பதற்கான நிகழ்தகவு 14 x 14 116 இதேபோல் நிகழ்தகவு கொண்டு பல கணக்கீடு செய்யலாம் மேலும் 3 4 என பல பண்புகளுக்கும் இதே செயல் முறையை மேற்கொள்ளலாம் சரி இப்பொழுது மூன்று பண்புகளை எடுத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு பூவின் நிறம் விதையின் நிறம் மற்றும் விதையின் வடிவம் PpYyRr மற்றும் Ppyyrr இனத்திற்கு நடுவே ஏற்படும் சேர்க்கை மூலம் கிடைக்கப்பெறும் சந்ததிகளில் இந்தப் பண்புகள் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை பார்க்கலாம் இவைகள் P இல் ஹைட்ரோஜைகோஸ் Y மற்றும் R இல் ஹோமோஜைகௌஸ் மேலே கூறப்பட்டுள்ள சேர்க்கை மூலம் கிடைக்கப்படும் சந்ததிகளில் மூன்றில் ஏதேனும் இரண்டு பண்புகள் உடைய ரிசஸ்ஸிவ் பினோடைப்ஸ் எத்தனை எண்ணிக்கை கிடைக்கும் என்பதை நாம் அறியவேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் இதை பண்ணெட் ஸ்கொயர் மூலம் கணக்கிடுவது சற்று அதிகமான வேலை ஆகும் ஆனால் நிகழ்தகவு மூலம் மிகவும் வேகமாக இதை கணக்கிடலாம் அதாவது குறைந்தபட்சம் இரண்டு பண்புகள் ரிசஸ்ஸிவ் பினோடைப்ஸ் ஐ வெளிப்படுத்த வேண்டும் ஆகையால் இரண்டு பண்புகளை கொண்டு ஆரம்பிக்கலாம் இதன் சாத்தியமான பண்புகள் என்னவென்றால் ppyyRr ¼ x ½ x ½ 116 அல்லது ppYyrr ¼ x ½ x ½ 116 அல்லது Ppyyrr ½ x ½ x ½ 18 216 அல்லது PPyyrr ¼ x ½ x ½ 116 அல்லது இருக்கும் மூன்று பண்புகளும் ரிசஸ்ஸிவ் என்று கருதலாம் இருப்பினும் நமக்கு ஏதேனும் இரண்டு பண்புகள் மற்றும் ரிசஸ்ஸிவ்வாக இருக்க வேண்டும் ஆகையால் இதற்கான இணைதலின் நிகழ்தகவு Ppyyrr ¼ x ½ x ½ 116 இப்பொழுது குறைந்தபட்சம் இரண்டு பண்புகள் ரிசஸ்ஸிவ் பினோடைப்ஸ் ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை பெறுவதற்கு இந்த அனைத்து நிகழ்தகவயும் கூட்ட வேண்டும் இந்த அனைத்தையும் கூட்டுவதன் மூலம் கிடைப்பது 616 அல்லது 38 இதேபோல் பல நிகழ்வுகளின் சாத்தியத்தை நிகழ்தகவு மூலம் மிகவும் எளிதாக கணக்கிடலாம் நோய்கள் பற்றி படிக்கும்பொழுது இதன் முக்கியத்துவத்தை நம்மால் பார்க்க முடியும் இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் இந்த வீடியோவில் நாம் பட்டாணி செடி கொண்டு நடத்திய மெண்டலின் Mendels ஆராய்ச்சி பற்றி பார்த்தோம் இதன் பிறகு அந்த ஆராய்ச்சியின் முடிவையும் அதை மேலும் நிகழ்தகவு மூலம் எவ்வாறு புரிந்துகொள்வது என்று பார்த்தோம் இதன் மூலம் மெண்டல் கண்டுபிடித்த லா ஆஃப் இன்டிபெண்டென்ட் அசார்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம் இனி வரப்போகும் வீடியோவில் மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் கொண்டு எவ்வாறு நோய்கள் வருவதற்கு முன்னதாகவே அதை கணிக்க முடியும் என்பதை பார்க்கலாம்